உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் அநோவாவை தொடருவோம் அதேசமயம் முழு புள்ளியியலிலும் அநோவா மிக முக்கியமான தலைப்பு என்று நான் சொன்னேன் வெவ்வேறு இயக்குபவர்கள் வெவ்வேறு செயல்முறை நிலைமைகள் வெவ்வேறு மருந்துகள் ஆகியவற்றை நம்மால் ஒப்பிட முடியும் மற்றும் நம்மால் ஒரு வழி இரு வழி மூன்று வழி பல வழி மற்றும் பலவற்றை ஒப்பிட முடியும் உண்மையில் எனவே இது மிகவும் சக்திவாய்ந்த கருவி மற்றும் இது பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி நாம் நேற்று ரெப்ளிகேஷன் என்ற ஒன்றைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் எனவே ரெப்ளிகேஷன் என்றால் என்ன ரெப்ளிகேஷன் நாம் சோதனை ஓட்டத்தை முழுமையாக மீண்டும் செய்கிறோம் அதாவது நான் ஒரு சோதனையை pH 3 வெப்பநிலை 30 ஒரு இனோகுலம் அளவு மற்றும் சில அளவு கார்பன் நைட்ரஜனுடன் செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் முழு பரிசோதனையையும் முடிக்கிறேன் எனக்கு உயிர்த்திரள் கிடைக்கிறது நான் வளர்சிதைமாற்றக்கூறுகளை பெறுகிறேன் இப்போது மீண்டும் நான் அதே பரிசோதனையை அதே கட்டுப்பாடுகளுடன் செய்கிறேன் பரிசோதனையை முழுவதுமாக முடிக்கின்றேன் உயிர்த்திரளையும் வளர்சிதைமாற்றக்கூறுகளையும் பெறுகின்றேன் அது ரெப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது ஆக ரெப்ளிகேஷன் மற்றும் மறு அளவீடுகளுக்கு இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது மறுஅளவீடுகள் என்றால் என்ன நான் ஒரு பெர்மென்டாரை இயக்குகிறேன் ஒரு மாதிரியை வெளியே எடுக்கிறேன் ODயை அளவெடுப்பதன் மூலம் உயிர்த்திரளை கவனிக்கிறேன் மீண்டும் ஒரு மாதிரியை வெளியே எடுத்து ODயை அளவெடுக்கிறேன் மற்றும் மீண்டும் ஒரு மாதிரியை வெளியே எடுத்து ODயை அளவெடுக்கலாம் அல்லது மூன்றுமுறை ODயை அளவெடுக்கலாம் இதுதான் மறு அளவீடுகள் ஆனால் இது முழுமையாக முழு சோதனையையும் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து அனைத்து மாறிகளையும் வைத்து செய்ததல்ல இப்படி செய்வதற்கு ரெப்ளிகேஷன் என்று பெயர் எனவே அதே பொருளில் ரெப்ளிகேஷனுக்கும் மறு அளவீடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவே நான் அளவீட்டை மீண்டும் செய்யலாம் நான் pH ஐ அளவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் அதை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை செய்யலாம் நான் உயிர்த்திரளை அளவிட OD ஐ அளவிடுகிறேன் என்றால் நான் OD அளவீட்டை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை செய்யலாம் சரியா எனவே அது மறு அளவீடுகள் என்று அழைக்கப்படுகிறது அது ரெப்ளிகேஷன் அல்ல எனவே ரெப்ளிகேஷனில் நீங்கள் அனைத்து நிபந்தனைகளுடனும் அனைத்து மட்ட மாறிகள் அல்லது கட்டின்மை மாறிகள் மூலம் மீண்டும் ஒரு முறை வினையை முழுவதுமாகச் செய்கிறீர்கள் பரிசோதனையை முடித்து அனைத்து வெளியீடு மாறிகள் அல்லது சார்பு மாறிகளையும் அளவிடலாம் அது ரெப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது ரெப்ளிகேஷன் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நாம் அதே பரிசோதனையை முற்றிலும் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை மேற்கொள்ளும்போது இந்த முழு செயல்முறையில் பங்கெடுத்துள்ள பிழையின் அளவை நாம் பெறுகிறோம் எனவே இந்த செயல்பாட்டில் இனோகுலம் தயாரிப்பது இனோகுலத்தை வினை உலையில் சேர்ப்பது நொதித்தலை செய்வது மாதிரிகள் எடுப்பது பிரித்தெடுப்பதன் மூலம் வளர்சிதை மாற்றக்கூறுகளை அளவெடுப்பது சென்ட்ரிபுகேஷன் மூலம் உயிர்த்திரளை அளவெடுப்பது போன்றவை இருக்கலாம் எனவே அது உங்களுக்கு ஒரு நல்ல பிழையின் விளைவைத் தருகிறது மேலும் உங்களுக்கு தெரிந்ததுபோல் அநோவாவில் பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மிகவும் முக்கியமானது அது மொத்தப்பிரிவில் வருகிறது F விகிதத்தை நாம் கணக்கிடும்போது உங்களுக்குத் தெரிந்தபடி கூட்டுத்தொகைக்கு வர்க்கங்களுக்கு இடையில் அதாவது பல்வேறு குழுக்களுக்கு இடையில் பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனது முழு செயல்முறையின் மறுபடிசெய்தலின் அளவீடு ஆகும் இது மறுபடிசெய்தல் அல்ல ஆனால் முழு செயல்முறையின் ரெப்ளிகேஷன் ஆகும் மேலும் நான் வெப்பநிலையை மாற்றும்போது அல்லது நான் pH ஐ மாற்றும்போது அல்லது நான் rpm ஐ மாற்றும்போது அல்லது கார்பனின் அளவை மாற்றும்போது ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அல்லது நான் நைட்ரஜனை மாற்றும்போது மற்றும் உண்மையில் எனவே ரெப்ளிகேஷன் மிகவும் முக்கியமானது ரெப்ளிகேஷன் கட்டின்மை கூறுகளின் எண்ணிக்கையையும் கூட்டுகிறது மேலும் உங்களுக்குத் தெரிந்தபடி நீங்கள் அநோவா கணக்கீட்டைச் செய்ய விரும்பினால் கட்டின்மை கூறுகள் மிகவும் முக்கியமானது எனவே மறுபடிசெய்தல் ஒரே அளவுருவை இரண்டு முறை மூன்று முறை அளவிடுகிறது நான் pH ஐ அளந்தால் நான் அதை பல முறை அளவிடுகிறேன் நான் வெப்பநிலையை அளவிடுகிறேன் என்றால் நான் அதை பல முறை அளவிடுகிறேன் OD ஐ அளவிடுகிறேன் என்றால் நான் அதை பல முறை அளவிடுகிறேன் இது மறுபடிசெய்தல் என்று அழைக்கப்படுகிறது அதேசமயம் மறுவாக்கத்தில் நான் முழு சோதனைகளையும் செய்கிறேன் அது கிட்டத்தட்ட ரெப்ளிகேஷன் போன்றதுஎனவே மறுவாக்கம் என்பது மீண்டும் மறுபடிசெய்தலில் இருந்து மிகவும் வேறுபட்டது எனவே நான் தொடக்கத்தில் இருந்து முழு சோதனையையும் அனைத்து கட்டின்மை மாறிகளையும் வைத்து முழு சோதனையையும் மேற்கொள்ளலாம் அல்லது இயக்குபவர்களுக்கு இடையிலான வேறுபாடு எதுவும் இல்லை என்று கருதி அதே பரிசோதனையைச் செய்ய நான் மற்றொரு இயக்குபவரைக் கேட்கலாம் எனவே அது மறுவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மறுவாக்கம் என்பது ரெப்ளிகேஷனுக்கு கிட்டத்தட்ட சமம் அதே சமயம் மறுபடிசெய்தல் என்னது உங்கள் அளவீட்டை மறுபடிசெய்தல் இரண்டும் வேறுபட்டவை எனவே மூன்று இயக்குபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சில சோதனைகள் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் எப்படி என்று பார்க்க முயற்சிக்கிறோம் இந்த மூன்று இயக்குபவர்களின் மறுவாக்கம் என்ன எனவே முதலாம் மற்றும் இரண்டாம் இயக்குபவர்களின் மறுவாக்கம் மிக நெருக்கமாக விழக்கூடும் அதேசமயம் மூன்றாம் இயக்குபவரின் மறுவாக்கம் தள்ளி விழக்கூடும் எனவே அதுதான் மறுவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே மறுபடிசெய்தல் மற்றும் மறுவாக்கம் இரண்டும் வேறுபட்டது மற்றும் நான் சொன்னது போல ரெப்ளிகேஷன் என்பது மறுவாக்கம் போன்றது இவை புள்ளியியலில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சொற்கள் புள்ளியியல் நிறைய சொற்களைக் கொண்டுள்ளன அவை மிகவும் தளர்வாக பயன்படுத்தப்பட முடியாது புள்ளியியலில் பல சொற்களை நாம் மிகவும் தளர்வாகப் பயன்படுத்துகிறோம் இருப்பினும் அதை நாம் உண்மையில் செய்ய முடியாது இப்போது நம்மிடம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகள் இருக்கும்போது இரண்டு மாறிகள் மூன்று மாறிகள் நான்கு மாறிகள் என்று சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நிலைமை இருக்கலாம் அங்கு அவைகள் ஒன்றுகொன்றுடன் இடைவினை கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் pH ஐ மாற்றுகிறேன் வெப்பநிலையை மாற்றுகிறேன் மற்றும் ஒரு நொதித்தல் செயல்முறையை இயக்குகிறேன் மற்றும் பெறப்படுபவற்றை அளவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் pH 3 5 இல் நான் வெப்பநிலையை மாற்றுகிறேன் எனவே பெறப்படுபவை இப்படியே செல்கிறது இப்போது pH 4 இல் மீண்டும் வெப்பநிலையை மாற்றுவதன் மூலம் சோதனைகளை செய்கிறேன் மீண்டும் பெறப்படுபவை இப்படி உயர்கிறது எனவே இது ஒரு கூட்டுத்தன்மை போல் தெரிகிறது இல்லையா எனவே நான் ஒரு எளிய உடன்தொடர்பு மாதிரியை உருவாக்க முடியும் உடன்தொடர்பைப் பற்றி பின்னர் விரிவாகப் பேசுவோம் எனவே நான் இதைப் போன்ற உடன்தொடர்பு மாதிரியை உருவாக்க முடியும் - சில ஒரு மாறிலி a X x1 x1 வெப்பநிலையாக இருக்கமுடியும் b X x2 x2 pH சில பிழையாக இருக்கலாம் எனவே இந்த இரண்டு அளவுருக்கள் x1 x2 கட்டின்மை மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் pH மற்றும் வெப்பநிலை அவை ஒன்றுக்கொன்று சார்பற்று இருப்பதாகத் தோன்றுகிறது எனவே அவை ஒன்றுக்கொன்று சேர்த்துக்கொள்கின்றன எனவே எந்தவொரு இடைவினையும் இல்லை ஆனால் மாறாக நீங்கள் இப்படி ஒரு நிலைமையை கொண்டிருக்கலாம் அங்கு pH 3 5 இல் நீங்கள் வெப்பநிலையை மாற்றலாம் உங்கள் பெறப்படுபவை அதிகரிக்கிறது ஆனால் pH 4 இல் உங்கள் பெறப்படுபவை அதே போன்று அதிகரிக்காது அது மேலே செல்கிறது மற்றும் கிட்டத்தட்ட அதேமாதிரியே உள்ளது எனவே இடைவினை உள்ளது pH மற்றும் வெப்பநிலைக்கு இடையில் ஒரு இடைவினை உள்ளது எனவே நொதித்தல் செயல்முறையின் செயல்திறன் வெப்பநிலையுடன் நேர்கோடாக மாறவில்லை என்று தோன்றுகிறது ஆனால் இது நீங்கள் எந்த pH இல் இயக்குகிறீர்கள் என்பதையும் பொறுத்தது எனவே pH 3 5 இல் உங்களிடம் இப்படி இருக்கிறது அதேசமயம் pH 4 இல் அதே பாணியில் அது மேலே செல்லவில்லை ஆனால் அது கீழே விழுவது போல் தெரிகிறது எனவே pH மற்றும் வெப்பநிலைக்கு இடையில் ஒரு இடைவினை உள்ளது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நீங்கள் ஒரு எளிய நேர்கோட்டு உடன்தொடர்பு மாதிரியை உருவாக்க விரும்பினால் உங்களிடம் என்ன இருக்கும் உங்களிடம் மாறிலி ax1 x1 அது வெப்பநிலையாக இருக்கலாம் bx2 x2 pH ஆக இருக்கலாம் மேலும் d X x1 மற்றும் x2 ஆகியவற்றைக் கொண்ட ஒரு உறவு சமன்பாடு இருக்கலாம் எனவே x1 வெப்பநிலையாக இருக்கலாம் x2 pH ஆக இருக்கலாம் எனவே வெளிப்படையாக அவைகள் ஒரு இடைவினையை கொண்டிருக்கிறார்கள் a b c d இங்கே மாறிலிகள் எனவே முந்தைய சமன்பாட்டிற்கு மாறானது அங்கு நம்மிடம் ax1 bx2 உள்ளது எனவே அது சேர்க்கைத்தன்மை என்று தெரிகிறது எனவே வெப்பநிலையின் விளைவு pH இன் விளைவு இரண்டும் பெறப்படுபவைக்காக கூட்டுத்தன்மையில் இருக்கின்றன அதேசமயம் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டில் உங்களிடம் கூட்டுத்தன்மை பதமும் மற்றும் இந்த சார்பற்ற மாறிகளுக்கிடையே ஒரு இடைவினை பதமும் உள்ளது எனவே உங்களிடம் இப்படி இருக்கலாம் புரிந்ததா அல்லது pH 3 5 இல் உங்களிடம் இதைப் போன்றிருக்கலாம் ஏனெனில் நான் வெப்பநிலையை மாற்றினால் பெறப்படுபவை அதிகரிக்கிறது ஆனால் pH 4 இல் நான் வெப்பநிலையை மாற்றினால் பெறப்படுபவை மிகவும் தீவிரமாக அதிகரிக்கிறது எனவே இந்த வளைவுகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காண்கிறீர்கள் இவை கிட்டத்தட்ட இணையாக உள்ளன எனவே இது கூட்டுத்தன்மை போன்றது இந்த வகையான குவிதல் மற்றும் இவை மிகப்பெரிய அளவில் வேறுபடுகின்றன மீண்டும் நீங்கள் இந்த மாதிரியின் உடன்தொடர்பு சமன்பாட்டை உருவாக்கலாம் அங்கு நீங்கள் பின்வருமாறுகூறுகிறீர்கள் எனவே இங்கே மீண்டும் pH வெப்பநிலையுடன் இடைவினை கொள்கிறது என்று சொல்லலாம் இடைவினைகள் மருந்து கண்டுபிடிப்பில் மிகவும் பொதுவானது குறிப்பாக நீங்கள் சில மருந்துகளை காகசியன் மக்கள் மற்றும் ஆப்பிரிக்க மக்களிடையே சோதிக்கும்போது அவைகள் மிகவும் வித்தியாசமாக செயல்படக்கூடும் நீங்கள் சில மருந்துகளை ஆசியர்கள் சீனர்கள் மற்றும் அமெரிக்கர்களிடையே சோதித்துப் பார்த்தால் அவைகள் மிகவும் வித்தியாசமாக செயல்படக்கூடும் எனவே இது அனைவரும் அறிந்ததே வெவ்வேறு கண்டங்களைச் சேர்ந்த மக்களின் மரபணு கட்டமைப்பு காரணமாக மருந்துகள் வெவ்வேறு வழிபாதைகளிலும் வெவ்வேறு மரபணுக்களிலும் செயல்படுகின்றன எனவே அவை மிகவும் வித்தியாசமாக செயல்படுகின்றன உலகின் சில பகுதிகளிலும் மக்கள்தொகையின் சில பகுதியிலும் மிகவும் நன்றாக செயல்புரியும் ஒரு மருந்து வேறு சில பகுதிகளில் நச்சுத்தன்மையுடையதாகவோ அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவோ இருக்கலாம் அவை இடைவினைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதனால்தான் இந்த காலத்தில் மருத்துவ பரிசோதனைகள் பல நாடுகளில் அல்லது பல கண்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன அப்போதுதான் நீங்கள் பெறமுடியும் இந்த வகை விளைவை நீங்கள் கைப்பற்ற முடியும் ஐரோப்பாவில் மட்டுமே நீங்கள் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆசியாவிலோ அல்லது ஆப்பிரிக்காவிலோ உள்ள ஒரு சந்தையில் இந்த மருந்தை விரிவாக்க முயற்சிகின்றீர்கள் என்றால் நீங்கள் சிக்கலில் சிக்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் ஐரோப்பிய மக்கள்தொகைக்கு எதிராக இந்த மருந்து மற்ற வகை மக்களிடையே மிகவும் வித்தியாசமாக செயல்படக்கூடும் எனவே அது இடைவினை என்று அழைக்கப்படுகிறது மேலும் இடைவினைகளை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனென்றால் இது மிகவும் பொதுவானது நொதித்தல் எடுத்துக்காட்டில் நான் உங்களுக்குக் காட்டியபடி மருந்து கண்டுபிடிப்பில் இது மிகவும் பொதுவானது பல சூழ்நிலைகளில் இந்த வகை சிக்கல்களை நீங்கள் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக சில மருந்துகள் ஆண்களிடம் ஒரு வழியில் செயல்படக்கூடும் அதேசமயம் இவை பெண்களிடம் வேறு வழியில் செயல்படக்கூடும் சில மருந்துகள் வயதானவர்களுக்கு எதிரானபடி குழந்தைகளிடம் வித்தியாசமாக வேலை செய்யலாம் எனவே இந்த வகை விஷயங்கள் இடைவினைகள் என்று அழைக்கப்படுகின்றன சில உணவு பெரியோர்களுக்கு எதிரானபடி இளையவர்களிடம் செயல்படும் மற்றும் பல உண்மையில் இது இடைவினை என அழைக்கப்படுகிறது மற்றும் அநோவாவைப் பயன்படுத்தும் புள்ளியியலில் இந்த சில இடைவினை விளைவுகளையும் நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே இந்த வினாவினைப் பார்ப்போம் உங்களிடம் இரண்டு மருந்துகள் உள்ளன முந்தைய வகுப்பில் இந்த வினாவினை நாம் பார்த்ததாக உங்களுக்கு நினைவிருக்கும் நம்மிடம் இரண்டு மருந்துகள் உள்ளன மருந்து X மற்றும் மருந்து Y இது லிபிட் அளவைக் குறைக்கும் என்று கருதப்படுகிறது இளையவர்களில் மருந்து X கொஞ்சமாக குறைக்கிறது வயதானவர்களில் இது ஒரு பெரிய அளவைக் குறைக்கிறது நீங்கள் மருந்து Y ஐ எடுத்துக் கொள்ளும்போது மருந்து X குழந்தைகளில் சிறிது அதிகரிக்கச்செய்கிறது மருந்து Y கொடுக்கப்படும்போது மருந்து Y குறைக்கிறது மேலும் இது வயதானவர்களுக்கு கிட்டத்தட்ட நிலையானது எனவே வெளிப்படையாக மருந்து மற்றும் மனிதர்கள் அல்லது தன்னார்வலர்களின் வயது ஆகியவற்றுக்கு இடையே ஒரு இடைவினை இருப்பதாகத் தெரிகிறது இப்போது பல்வேறு வகையான கட்டின்மை கூறுகளைப் பார்ப்போம் இப்போது 6 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே உங்களுக்கு 5 கட்டின்மை கூறுகள் உள்ளது சரியா 6 1 இப்போது வயது வெளிப்படையாக மூன்று குழுக்கள் 2 கட்டின்மை கூறுகள் உங்களிடம் 2 மருந்துகள் இருப்பதால் மருந்து 1 கட்டின்மை கூறுகள் ஆகவே நீங்கள் வயதைக் மருந்தில் பார்க்க விரும்பினால் நீங்கள் 2 x 1 ஐ பெருக்க வேண்டும் அது 2 என வரும் எனவே நான் இந்த 2 வயதைகூட்டினால் இந்த ஒரு மருந்தைகூட்டினால் இந்த வயது மருந்தை இடைவினை இரண்டை கூட்டினால் அவை அனைத்தும் 5 வரை கூட்டப்படுகின்றன எனவே 5 5 என்பதுதான் பிழை மதிப்பாக இருக்கும் எனவே வெளிப்படையாக நாம் இந்த தரவு தொகுப்பை இடைவினை கண்டறிய பயன்படுத்த முடியாது எனவே வயதின் விளைவைக் கண்டறிய இந்த தரவுத் தொகுப்பைப் பயன்படுத்தலாம் மருந்தின் சராசரி விளைவு என அழைப்போம் எனவே 2 1 என்பது 3 5 3 என்பது 2 மற்றும் நாம் பிழைக்கான கட்டின்மை கூறுகள் 2 என சொல்வோம் ஆனால் நீங்கள் வயது X மருந்தின் இடைவினையைக் கொண்டுவர விரும்பினால் பிழையானது பூஜ்ஜிய கட்டின்மை கூறுகளை மட்டுமே கொண்டிருக்கும் எனவே இந்த வினாவினை நம்மால் தீர்க்க முடியாது எனவே இதன் பொருள் என்ன இதன் பொருள் நம்மிடம் போதுமான சோதனை தரவு புள்ளிகள் இல்லை அதாவது கட்டின்மை கூறுகள் பூஜ்ஜியமாகும் எனவே நாம் அதிக தரவு புள்ளிகளைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது இவை அனைத்திற்கும் ஒரு ரெப்ளிகேஷன் செய்திருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ரெப்ளிகேட்டுகள் ரெப்ளிகேட்டுகளின் தொகுப்பு இருந்தால் வெளிப்படையாக நம்மிடம் பிழைக்கான அதிக கட்டின்மை கூறுகள் இருக்கும் உண்மையில் அடுத்த உதாரணம் இந்த அடுத்த உதாரணத்தைப் பாருங்கள் எனவே நீங்கள் இரண்டு குழந்தைகளை எடுத்து பரிசோதனை செய்துள்ளீர்கள் நீங்கள் இரண்டு இளையவர்களை அழைத்துச் சென்றுள்ளீர்கள் இரண்டு வயதானவர்கள் எனவே இப்போது உங்களிடம் 12 தரவு புள்ளிகள் உள்ளன அதாவது உங்களுக்கு மொத்தமாக 11 கட்டின்மை கூறுகள் உள்ளன இப்போது வயது வாரியாக மூன்று வயது குழுக்கள் எனவே உங்களிடம் 2 கட்டின்மை கூறுகள் உள்ளது மருந்து வாரியாக உங்களுக்கு இரண்டு மருந்துகள் உள்ளன எனவே 1 கட்டின்மை கூறுகள் எனவே வயது x மருந்து என்பது 2 எனவே 2 2 1 என்பது 5 எனவே 11 - 5 6 என்பது பிழைக்கான கட்டின்மை கூறுகள் எனவே பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நீங்கள் தீர்மானிக்க முடியும் நம்மால் பிழையின் சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்களை தீர்மானிக்கவும் முடியும் ஏனெனில் சராசரியை எவ்வாறு கணக்கிடுவது நாம் கட்டின்மை கூறுகளால் வகுக்கவும் எனவே இந்த குறிப்பிட்ட வினாவில் இரண்டு இடைவினை பிழையையும் நாம் கணக்கிட முடியும் ஏனெனில் நம்மிடம் போதுமான தரவு புள்ளிகள் உள்ளன முந்தைய நிகழ்வில் என்ன நடந்தது நீங்கள் இடைவினைகளை கணக்கிட விரும்பினால் பிழைக்கான கட்டின்மை கூறுகள் 0 ஆகும் அதனால் என்ன நாம் செய்தோம் நாம் இடைவினைகளை கணக்கிட மாட்டோம் என்று கூறினோம் எனவே பிழைக்கான கட்டின்மை கூறுகள் 2 ஆக இருக்கும் எனவே முக்கிய விளைவுகளை மட்டுமே நாம் கணக்கிட முடியும் எனவே இப்போது நான் முக்கிய விளைவு என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறேன் முக்கிய விளைவு இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் மருந்து மற்றும் வயது ஆகும் இடைவினை விளைவு மருந்து X வயது பின்னர் உங்களிடம் பிழை உள்ளது எனவே இந்த வினாவில் மருந்து ஒரு முக்கிய விளைவு மற்றும் வயது மற்றொரு முக்கிய விளைவு இடைவினை விளைவு மருந்து X வயது எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இங்கு 12 சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன அதாவது நம்மிடம் ஒவ்வொரு சோதனைக்கும் இங்கே ரெப்ளிகேட்டுகள் உள்ளன எனவே நமக்கு 11 கட்டின்மை கூறுகள் உள்ளது எனவே பிரச்சனை இல்லை வயது 2 கட்டின்மை கூறுகள் மருந்து 1 கட்டின்மை கூறுகள் வயது X மருந்து நீங்கள் இதன் மூலம் பெருக்கிக் கொள்ளுங்கள் எனவே 2 கட்டின்மை கூறுகள் கிடைக்கும் எனவே அவை அனைத்தும் 5 வரை சேர்க்கப்படுகின்றன 11 5 என்பது 6 பிழை கட்டின்மை கூறுகள் ஆகும் எனவே பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் பின்னர் நாம் சராசரி பிழை கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்ன என்று தீர்மானிக்க முடியும் பின்னர் நாம் இடைவினைக்கான F ஐயும் தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு புரிகிறதா இடைவினைகளை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்களையும் பார்ப்போம் ஏனென்றால் நான் சொன்னது போல் இடைவினை மிகவும் முக்கியமானது எனவே இதன் பொருள் என்ன இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் இடைவினைகளைப் பார்க்க விரும்பினால் பிழைகள் மற்றும் பலவற்றைப் பார்க்க விரும்பினால் உங்களுக்கு போதுமான அளவு கட்டின்மை கூறுகள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் பிழையை பயன்படுத்துகிறோம் பிழையின் சராசரி மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள்தான் நாம் குழு கூட்டுத்தொகை வர்க்கங்களை வகுத்து F மதிப்பைப் பெற பயன்படுத்துகிறோம் இந்த வினாவினைப் பார்ப்போம் இந்த ரெப்ளிகேஷனுடனான இரு வழி அநோவா மற்றும் இடைவினையை படிக்க நாம் முயற்சிக்கிறோம் எனவே நம்மிடம் பத்து தன்னார்வலர்கள் உள்ளனர் நம்மிடம் ஐந்து ஆண்கள் உள்ளனர் அவர்களுக்கு மெட்ஃபோர்மின் என்ற மருந்து வழங்கப்பட்டது மெட்ஃபோர்மின் என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரியுமா இது குளுக்கோஸைக் குறைப்பதற்கானது உங்களிடம் மற்றொரு ஐந்து ஆண் தன்னார்வலர்கள் உள்ளனர் அவர்களுக்கு THZ எனப்படும் மற்றொரு குளுக்கோஸ் கட்டுப்படுத்தும் மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் உங்களிடம் ஐந்து பெண் தன்னார்வலர்கள் உள்ளனர் அவர்களுக்கு மெட்ஃபோர்மின் வழங்கப்பட்டது மேலும் உங்களிடம் மேலும் ஐந்து பெண் தன்னார்வலர்கள் இருந்தனர் அவர்களுக்கு THZ வழங்கப்பட்டது இப்போது கேள்வி என்னவென்றால் மருந்துகளுக்கு இடையில் புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடு உள்ளதா அதை மிகவும் எளிமையாக செய்வது எப்படி என்று உங்களுக்குத் தெரியும் பாலினங்களுக்கு இடையே புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடு உள்ளதா இந்த மருந்துகள் ஒவ்வொருவர் இடையிலும் செயல்படும் முறையில் புள்ளியியல்படி முக்கியத்துவமிக்க வேறுபாடு உள்ளதா அது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இதன் பொருள் சில இடைவினைகள் இருக்கலாம் எனவே இதை நீங்கள் எப்படி செய்வீர்கள் உதாரணமாக நான் இப்போது இவையனைத்தின் சராசரியை எடுத்துக்கொண்டால் ஏனென்றால் நான் 5 ஆண்களில் இந்த சோதனையை செய்துள்ளேன் நான் இவை அனைத்திலும் சராசரியை எடுக்கிறேன் எனவே இது சுமார் 16 புள்ளிகள் வரை வரக்கூடும் இங்கே ஆணில் மெட்ஃபோர்மினுக்கு இவை அனைத்திற்கும் நான் சராசரியாக எடுத்துக் கொண்டால் எனவே இது இதுவரை வரலாம் அது ஆணில் THZ இது 19 க்குள் வரக்கூடும் அது இங்கே உள்ளது இப்போது நான் மெட்ஃபோர்மினில் உள்ள எல்லா பெண்களின் சராசரியையும் எடுத்துக் கொண்டால் இந்த எண்கள் மிகப் பெரியவை சரியா எனவே நீங்கள் கிட்டத்தட்ட 21 22 மற்றும் பலவற்றைப் பெறுவீர்கள் எனவே மன்னிக்கவும் மெட்ஃபோர்மின் இங்கே உள்ளது எனவே இவற்றின் சராசரியை நாம் எடுத்துக் கொண்டால் அது இங்கே கிட்டத்தட்ட 35 க்கு வரக்கூடும் எல்லா THZ இன் சராசரியையும் நாம் எடுத்துக் கொண்டால் நீங்கள் கிட்டத்தட்ட 21 ஐ பெறுவீர்கள் அது இங்கே எனவே நீங்கள் சராசரியை வரைபடத்திற்கு கொண்டுசெல்லும்போது இந்த ஐந்து மதிப்புகள் இதன் சராசரி இதன் சராசரி இதன் சராசரி இரண்டு வரைபடங்களாக இருக்கும் எனவே இந்த சிவப்பு THZ ஐ குறிக்கிறது அதாவது இதுவும் இதுவும் இதன் சராசரி மற்றும் இதன் சராசரி இங்கே இது ஆணைக் குறிக்கிறது இங்கே அது பெண்ணைக் குறிக்கிறது மெட்ஃபோர்மின் இதுபோன்று செல்வதைப் பாருங்கள் THZ இது போன்றது உள்ளது வெளிப்படையாக ஒரு இடைவினை உள்ளது நான் உங்களுக்குக் காட்டிய பழைய படங்களை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அவை ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால் இரு மருந்துகளும் பாலினங்களுக்கிடையில் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன என்று நாம் கூறலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இரண்டு மருந்துகளும் இரு பாலினங்களுடனும் ஒரே மாதிரியாக செயல்படாது ஏனெனில் அவை உண்மையில் இணையாக இல்லை அவை வேறுபடுகின்றன அதாவது ஆண்களுடன் ஒப்பிடும்போது மெட்ஃபோர்மின் பெண் மீது அதிகம் செயல்படுகிறது அதேசமயம் ஆணுடன் ஒப்பிடும்போது THZ பெண் மீது ஓரளவு மட்டுமே செயல்படுகிறது எனவே இது ஏனென்றால் இது வேறுபடுவதால் சரியா எனவே வெளிப்படையாக ஒரு இடைவினை உள்ளது மற்றும் நாம் இடைவினையை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக உள்ளோம் இத்தகைய விளைவுகளைக் கொண்ட பல மருந்துகள் உள்ளன அவைகள் பெண் மீது வித்தியாசமாக செயல்படலாம் மற்றும் அவைகள் ஆண் மீது வித்தியாசமாக செயல்படலாம் நாம் மீண்டும் நமது வழக்கமான அநோவா அட்டவணைக்குச் சென்று வினாவினைப் பார்ப்போம் எனவே மெட்ஃபோர்மினுக்கான ஆண் தரவையும் THZ க்கான ஆண் தரவையும் பின்னர் மெட்ஃபோர்மினுக்கான பெண் தரவையும் பெண் தரவையும் எழுதுகிறோம் எனவே ஆண் இந்த குறிப்பிட்ட சராசரி ஆகவே நான் மொத்த ஆண் சராசரியை எடுத்தால் 15 18 26 14 19 எனக்கு 17 2 கிடைக்கும் அதாவது இது மெட்ஃபோர்மின் அல்லது THZ என்பதைப் பொருட்படுத்தாமல் 10 தரவு புள்ளிகள் இதேபோல் நான் 10 பேரையும் எடுத்துக் கொண்டால் பெண் சராசரி 27 8 கிடைக்கும் இப்போது நான் இதையெல்லாம் சேர்த்தால் இவை அனைத்தையும் நான் சேர்த்தால் பின்னர் இவை கிடைக்கும் இது மருந்து சராசரி என்று அழைக்கப்படுகிறது இது மெட்ஃபோர்மினுக்கானது இது THZ க்கானது உங்களுக்கு புரிகிறதா இது மெட்ஃபோர்மினுக்கு எனவே ஆண் சராசரியைப் போலவே ஆண் சராசரி உள்ளது 17 2 ஐப் பெற இந்த 10 தரவு புள்ளிகளையும் எடுத்துக்கொள்கிறேன் பெண் சராசரி இந்த 10 தரவு புள்ளிகளையும் எடுத்து பெண் சராசரியைப் பெறுவேன் மருந்து சராசரி நான் எல்லா மெட்ஃபோர்மினையும் கூட்டி 10ஐ எடுத்துக்கொள்கிறேன் 10 ஆல் வகுக்கிறேன் அனைத்து THZ ஐயும் கூட்டி 10 ஆல் வகுக்கிறேன் இப்போது பெரிய சராசரி என்பது இந்த இரண்டின் சராசரி அல்லது இந்த இரண்டின் சராசரியாக இருக்கும் இது மிகப்பெரிய சராசரி இப்போது இந்த ஒவ்வொன்றின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவீர்கள் எனவே ஆண் சராசரி 17 2 பெண் சராசரி 27 எனவே பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவீர்கள் இது ஆண் சராசரி 17 2 22 52 X 10 ஏனெனில் இங்கு 10 தரவுத் தொகுப்புகள் உள்ளன எனவே பின்னர் இதேபோல் பெண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 10 தரவு புள்ளிகள் இருப்பதால் 27 8 22 52 X 10 உங்களுக்கு இது புரிகிறதா எனவே ஆண் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் இந்த அனைத்து 10 தரவு புள்ளிகளையும் பெண் சராசரி இவை அனைத்தும் இதுவே ஒட்டுமொத்த பெரிய சராசரி எனவே பாலினத்திற்கு 10 பெருக்கல் இது கழித்தல் இது வர்க்கம் கூட்டல் 1௦ பெருக்கல் இது கழித்தல் இது வர்க்கம் அனைற்றையும் கூட்டினால் உங்களுக்கு 561 8 கிடைக்கும் இது பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கப்படும் இப்போது மருந்துக்கு எப்படி செய்வது எனவே நம்மிடம் இங்கு மருந்து சராசரி 26 7 22 5 உள்ளது இது மிகப்பெரிய சராசரி ̿X நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் 10 ஆல் பெருக்குவீர்கள் இங்கே 10 புள்ளிகள் உள்ளனவா பின்னர் அதே விஷயம் 18 52 X 10 பின்னர் நீங்கள் இந்த இரண்டையும் சேர்த்தால் உங்களுக்கு 352 8 கிடைக்கும் இது மருந்து கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே நமக்கு பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் கிடைத்தது நமக்கு மருந்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவது உங்களுக்குத் தெரியும்தானே சரியா 15 22 52 பின்னர் 14 22 52 18 22 52 அவ்வாறே அனைத்து 10 தரவு புள்ளிகளுக்கும் நாம் அப்படியே செய்கிறோம் எனவே இதை நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் 52 49 22 52 அவ்வாறே எனவே இவை அனைத்தையும் நீங்கள் சேர்த்தால் மொத்தக் கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் கிடைக்கும் எனவே மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் மருந்துகளின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்குத் தெரியும் இப்போது பிழை பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை எவ்வாறு பெறுவது பிழை எனவே இது 18 அது நிரல்வரிசையின் சராசரி இப்போது இந்த 17 2 என்பது ஒட்டுமொத்த சராசரி 17 2 18 42 X 5 ஏனெனில் இங்கு 5 தரவு புள்ளிகள் உள்ளன இது பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இதேபோல் நாம் மற்றொன்றுக்காகவும் செய்யலாம் நாம் 29 352 35 27 82 X 5 ஐப் பெறுவோம் எனவே நீங்கள் இடைப்போன்றே தொடர்ந்து செய்ய வேண்டும் பிறகு மீண்டும் இதற்கு 16 17 22 X 5 எனவே இவை அனைத்தையும் நீங்கள் கூட்டினால் அது பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை உங்களுக்குத் தரும் எனவே பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் எனவே மிகப்பெரிய சராசரியை நாம் அறிவோம் பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் அறிவோம் மருந்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் அறிவோம் மொத்தக் கூட்டுத்தொகை வர்க்கங்களை நாம் அறிவோம் எனவே பிழையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களும் அறியப்படுகிறது எனவே நான் பிழையின் கூட்டுத்தொகையின் வர்க்கங்கள் மருந்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை கழித்தால் என்னால் இடைவினையின் கூட்டுத்தொகை வர்க்கங்களை பெற முடியும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நாம் அநோவா அட்டவணைக்குச் செல்கிறோம் எனவே பாலினத்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 561 8 மருந்து 352 8 மொத்தம் 1627 பிழை 533 பின்னர் பிழைகள் பாலினமானது மருந்துக்குள் இதுவே இடைவினை நீங்கள் இந்த பதங்களைக் கூட்டி 1627 இலிருந்து கழிக்கவும் இப்போது மொத்தத்தில் நம்மிடம் 20 தரவு புள்ளிகள் உள்ளன எனவே மொத்த பாலினத்திற்கு 20 1 உங்களிடம் 19 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஆண் மற்றும் பெண் என இரண்டு பாலினங்கள் உள்ளன எனவே DF 1 மருந்து நம்மிடம் இரண்டு மருந்துகள் உள்ளன எனவே DF 1 மருந்தில் பாலினம் 1 எனவே பிழை 19 3 என்பது 16 எனவே சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் பெற நான் என்ன செய்வது நான் DF உடன் வகுக்கிறேன் எனவே பாலினத்தின் சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 561 8 ஆக பெறுவேன் மருந்தின் கூட்டுத்தொகை வர்க்கங்கள் 352 8 ஆகவும் மருந்தில் பாலினம் 180 ஆகவும் இருக்கும் நிச்சயமாக உண்மையில் பிழை உள்ளது இப்போது பிழை 5321633 ஆகும் இப்போது பாலினத்திற்கான F ஐ எவ்வாறு கணக்கிடுவது இது பிழையால் வகுக்கப்படுகிறது மருந்திற்கு எவ்வாறு கணக்கிடுவது இது 33 ஆல் வகுக்கப்படுகிறது மருந்தில் பாலினம் 18033 இப்போது 1 மற்றும் 16 கட்டின்மை கூறுகளுக்கான F அட்டவணைக்கு செல்வோம் 95 இல் 4 49 4 எனவே 95 நம்பிக்கையில் இவை மூன்றும் முக்கியத்துவமுடையவை அதாவது பாலினத்தில் மருந்து செயல்படும் விதம் மற்றும் இரண்டு மருந்துகளின் செயல்திறனில் முக்கியத்துவமிக்க வேறுபாடு உள்ளது மற்றும் மருந்தில் பாலினத்தின் இடைவினை இருப்பதாக தோன்றுகிறது 99 நம்பக இடைவெளியில் 1 க்கு 1 X 16 16 க்கு 8 எனவே பாலினம் மற்றும் மருந்து மட்டுமே முக்கியத்துவமாக வருகிறது மற்றும் மருந்தில் பாலினம் இது இடைவினை என்று அழைக்கப்படுகிறது இது முக்கியத்துவமாக இல்லை ஆனால் 95 மற்றும் 99 இல் இது முக்கியத்துவமாக உள்ளது மேலும் இங்கே இந்த படத்தில் நான் உங்களுக்குக் காட்டியபடி நீங்கள் THZ ஐப் பார்த்தால் ஆணில் அது சில பாணியில் நிகழ்த்துகிறது பெண் அது அது சில பாணியில் நிகழ்த்துகிறது அங்கே அதிகரிப்பு உள்ளது அதேசமயம் நாம் மெட்ஃபோர்மினை எடுத்துக்கொள்கிறோம் ஆணில் அது செயல்படுகிறது ஆனால் பெண்ணில் இது மிகவும் தீவிர அதிகரிப்பு ஆகும் இது இந்த வகையான சாய்வுடன் கூடிய அதிகரிப்பு போன்றது அல்ல ஆனால் சாய்வு மிக அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் அத்தகைய நிலைமையை சந்தித்தால் மருந்து செயல்படும்விதத்தில் பெண்ணைவிட ஆணில் ஒரு இடைவினை உள்ளது என நம்மால் மிக உறுதியாக சொல்ல முடியும் இல்லையெனில் எந்தவிதமான இடைவினையும் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு இணையான கோட்டைப் பெற வேண்டும் புரிகிறதா எனவே இவை மிக முக்கியமான வினாவாகும் இதில் நீங்கள் இடைவினைகளைப் படிப்பதற்காக இரு வழி அநோவாவை ரெப்ளிகேஷனுடன் பார்க்கிறீர்கள் எனவே முக்கிய அம்சம் என்னவென்றால் நீங்கள் இந்த தரவுக்கான மறுபடிசெய்தலை செய்ய வேண்டும் அது மிகவும் முக்கியமானது நீங்கள் இந்த தரவுக்கான மறுபடிசெய்தல் உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லையெனில் நான் ஒரு எளிய எடுத்துக்காட்டில் காட்டியபடி நம்மிடம் மறுபடிசெய்தல் இல்லை என்றால் கூறுகள் இல்லை நீங்கள் இடைவினையை எடுத்துக்கொண்டால் பிழைக்கான கட்டின்மை கூறுகள் இல்லை எனவே நீங்கள் பிழையைக் கருத்தில் கொண்டால் நாம் இடைவினை விளைவை அளவிட முடியாது எனவே நாம் அடுத்த வகுப்பில் இந்த அநோவாவை ரெப்ளிகேஷன் மற்றும் இடைவினையுடன் தொடருவோம் Key words Reproducibility Repeatability repeat measurements Replication Interaction Mean sum of squares error sum of squares total sum of squares Interaction effect Main effect degrees of freedom முக்கிய சொற்கள் மறுவாக்கம் மறுபடிசெய்தல் மறு அளவீடுகள் ரெப்ளிகேஷன் சராசரி கூட்டுத்தொகை வர்க்கங்கள் மொத்த கூட்டுத்தொகை வர்க்கங்கள் இடைவினை விளைவு முக்கிய விளைவு கட்டின்மை கூறுகள்